வணக்கம் ஒளியியல் தொடர்புகளின் இணையவழி வகுப்பிற்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் நாம் முதலில் கண் வரைபடங்களைப் பார்ப்போம் இது ஒளியியல் தொடர்புகளின் இணைப்பின் செயல்திறனைப் பற்றி பேசுவதற்கான காட்சி வழிகளில் ஒன்றாகும் தற்போதைய ஒளியியல் தகவல்தொடர்பு அமைப்புகளின் நிறமாலை செயல்திறனை அதிகரிக்கப் போகும் உயர் வரிசை பண்பேற்றம் அல்லது நிறமாலை திறமையான பண்பேற்றம் நுட்பங்களைப் பற்றி பேசுங்கள் அதற்கு முன் நான் சொன்னது போல் கண் வரைபடத்தைப் பார்ப்போம் எனவே ஒளியியல் இணைப்பின் செயல்திறனை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை நாங்கள் பார்த்தோம் உங்களிடம் ஒரு ஒளியியல் கடத்தி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு தொடர் துண்டுகளை அனுப்புகிறது எனவே இதை 1010 என அழைப்போம் மேலும் டிஜிட்டல் ஒளியியல் இணைப்புகளைப் பார்க்கிறோம் என்று கருதுகிறேன் ஒரு தொடர்முறை ஒளியியல் இணைப்புக்காக இருக்கும் செயல்திறன் அளவீடு கண் வரைபடம் எனப்படுவதை விவரிப்பது உண்மையில் பொருந்தாது ஒரு தொடர்முறை தகவல்தொடர்பு இணைப்பிற்கு செயல்திறன் பொதுவாக இரைச்சல் விகிதத்திம் சமிக்ஞை மூலம் அளவிடப்படுகிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட அலை வடிவ அமைப்பில் நம்பிக்கை தன்மை என்பது அமைப்பு எவ்வளவு சிறந்தது எவ்வளவு குறைந்த இரைச்சலை கொண்டுள்ளது மற்றும் பெறுநர் அலை வடிவத்தை எவ்வாறு மறு உருவாக்கம் செய்ய முடியும் என்பதை பொறுத்தே அமைகிறது எனவே இந்த கண் வரைபடம் டிஜிட்டல் தகவல்தொடர்பு அமைப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் டிஜிட்டல் தகவல்தொடர்பு அமைப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த கண் வரைபடம் என்ன என்பதை நாம் பார்க்கப்போகிறோம் எனவே நீங்கள் இந்த ஒளியியலை கடத்தப் போகிறீர்கள் 1010 ஆல் மாற்றியமைக்கப்பட்ட சமிக்ஞையை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடம் உள்ள துண்டுமுறை எதுவாக இருந்தாலும் உங்களுக்குத் தெரியும் இப்போது சிக்னல்கள் ஒரு இழை வலது வழியாக செல்லும்போது இழை இழப்பை அறிமுகப்படுத்துகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவோம் அதாவது சமிக்ஞையில் வீச்சு குறைக்கத் தொடங்குகிறது நிற சிதறலை அறிமுகப்படுத்துவதோடு இழை நிற சிதறலும் ஒளியியல் துடிப்புகளை பரப்புவதற்கு காரணமாகிறது எனவே கடத்தியில் நீங்கள் ஒரு நல்ல அடையாளத்தை கொண்டிருக்கலாம் இது 1 க்கு ஒத்திருக்கிறது பின்னர் இது 0 ஆகும் மீண்டும் உங்களிடம் 1 இருக்கும் பின்னர் உங்களிடம் 0 இருக்கும் மற்றும் பல இவ்வாறு உள்ளன எனவே இந்த சமிக்ஞை மிகவும் அருமையாக இருக்கும் இரைச்சல் இல்லை ஒதுக்கப்பட்ட பிட் இடைவெளி அல்லது ஒரு பிட் இடத்துக்கு வெளியே செல்ல முடியாது எனவே இவை எடுத்துக்காட்டாக ஒருவர் கருதக்கூடிய பிட் எல்லைகள் இல்லை இந்த பிட் எல்லைகள் மறுபுறம் சற்று நகர்ந்துவிட்டன ஆனால் இங்கு நான் என்ன தெரிவிக்க முயற்சிக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இருப்பினும் புகைப்படத்தை கண்டறிந்த பிறகு பக்கத்தில் இந்த அலை வடிவத்தை பெற்றவுடன் இழப்பு மற்றும் வண்ண சிதறலுடன் கூடுதலாக இரைச்சல் இருக்கும் ஒளியியல் பெட்டியை வைப்பதன் மூலம் நீங்கள் இலக்கை எப்படியாவது சமாளித்திருந்தால் நேர சிதறலை ஈடுசெய்ய முடியும் ஆனால் அது ஈடு செய்யப்படாவிட்டால் இறுகு முடிவிலும் வெளிப்படும் இரைச்சல் எப்போதும் இருக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் பெறப்பட்ட அலை வடிவத்திலிருந்து இரைச்சலை நீக்க முடியாது டிஜிட்டல் சமிக்ஞையை விளக்குவோம் நாங்கள் எவ்வாறு விளக்குவோம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே பெறுநர் பக்கத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதே இந்த சமிக்ஞையை சரியான மாதிரியாக செய்கிறோம் எனவே நாம் சமிக்ஞை மதிப்பை மாதிரியாகக் கொண்டு இந்த மாதிரி மதிப்பைப் பொருத்துவோம் எனவே சமிக்ஞை மாதிரியை உருவாக்கும் இந்த மாதிரியை நாம் Rk என்று அழைப்போம் பின்னர் இந்த பெறப்பட்ட மாதிரிகள் Rk ஐ ஒரு வித தொடக்கநிலை கண்டறிதலுக்கு உட்படுத்துகிறோம் ஆகவே நீங்கள் ஒரு எளிய இயக்க அணைக்க விசை அமைப்புடன் பொருத்துகிறோம் என்று கருதினால் இதில் ஒரு பிட் 1 ஒரு துடிப்பு இருப்பதன் மூலமும் 0 துடிப்பு இல்லாததாலும் குறிக்கப்படுகிறது மாதிரி சமிக்ஞையின் மதிப்பு சமச்சீர் அசல் சமிக்ஞையாக இருந்தால் சில இரைச்சல் இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட தொடக்கநிலையை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் துண்டை 1 என அறிவிக்கலாம் அது தொடக்கநிலையை விட குறைவாக இருந்தால் நீங்கள் ஒரு பிட் 0 என அறிவிக்கலாம் இது நிச்சயம் என்றால் நீங்கள் எளிமையாக கண்டறியப்பட்ட 0 அல்லது 1 க்கு ஒதுக்குவது ஒரு பொருட்டல்ல உண்மையில் நீங்கள் ஒரு பிட் 1 ஐ கடத்தும் போது எப்படி அடிக்கடி பிழைகளை கணக்கிடுகிறார்கள் ஆனால் முடிவு 0 ஐக் கொண்டிருப்பதாக நீங்கள் விளக்குகிறீர்கள் இது நிகழும் நிகழ்தகவு என்ன என்பதை நாங்கள் சரியாகக் கணக்கிட்டுள்ளோம் 0 ஐ 1 ஆக தவறாகப் பயன்படுத்துவதற்கான நிகழ்தகவைக் கணக்கிட்டுள்ளோம் இவை நிபந்தனை நிகழ்தகவுகள் என அறியப்படுகின்றன மற்றும் 0 மற்றும் 1 ஐ கடத்தும் நிகழ்தகவுடன் இணைந்து பிழையின் நிகழ்தகவு என அழைக்கப்படும் வெளிப்பாட்டைப் பெற்றோம் எனவே பிட் வீதத்தால் பெருக்கப்படும் நிகழ்தகவு பிழையே பிட் பிழை வீதம் என அழைக்கப்படுகிறது பிட் பிழை வீதத்தைப் பார்த்ததை தொடர்ந்து Q அளவுரு அல்லது தர காரணி என்று அழைக்கப்படும் மற்றொரு அளவுருவையும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் எனவே Q காரணி ஒரு Q என்றும் இது அடிப்படையில் ஒளி மின்னோட்டத்திற்கு இடையில் ஒரு வித விளிம்பை அளவிடுகிறது இது பிட் 1 கடத்தப்படும்போது ஒளி மின்னோட்டத்திற்கும் மற்றும் அமைப்பில் இருந்து வெளியேறும் இரைச்சலுக்கு பிட் 0 கடத்தப்படும்போது ஒளி மின்னோட்டத்திற்கும் இடையிலான வித்தியாசம் எனவே σ0 மற்றும் σ1 என்பவை முறையே பிட் 0 மற்றும் பிட் 1 ஆகியவை கடத்தப்படும் போது இரைச்சல் மின்னோட்டத்தின் RMS மதிப்புகள் ஆகும் ஆகவே செயல்திறன் அளவீடாக BER ஐக் கொண்டுள்ளோம் Q காரணியை ஒரு செயல்திறன் அளவீடாக நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த அளவீடுகள் உங்களுக்குத் தெரிந்த எதையும் உங்களுக்குச் சொல்லவில்லை அமைப்புக்கு என்ன நடக்கிறது என்பதை அவை உங்களுக்கு வரைகலைக் கொடுக்காது மேலும் என்னிடம் உள்ள அனுமதிக்கப்பட்ட மாதிரி பிழை நேரம் என்ன என்பதையும் அவர்கள் உங்களுக்குச் சொல்லப்போவதில்லை எனவே பெறப்பட்ட துடிப்புகளை விட வண்ண சிதறல் மிகவும் பெரியதாக இருந்தால் மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்ளத் தொடங்கும் ஆகவே இவை எனது அசல் பிட் எல்லைகள் என்று சொல்லலாம் எனக்கு இது ஒரு துடிப்பு உள்ளது இது 1 இது 0 எனவே இது பிட் 1 இது பிட் 0 ஆகும் பின்னர் எனக்கு இன்னும் ஒரு துடிப்பு உள்ளது எனவே வண்ண சிதறல் மிகவும் இருக்கும்போது பிட்டிற்கு ஒத்திருக்கிறது என்ன நடக்கிறது என்றால் சமிக்ஞை கிட்டத்தட்ட தட்டையாக இருக்கும் எனவே சமிக்ஞை ஏறக்குறைய தட்டையாக இருக்கும் அது சிறிது பரவியிருக்கும் பின்னர் 0 ஸ்லாட்டில் நீங்கள் உண்மையில் ஏதாவது பார்க்கலாம் ஆகவே வண்ண சிதறல் மிகப் பெரியதாக இருக்கும்போது இதுவே இருக்கும் இருப்பினும் இது BER அல்லது Q காரணிக்குள் நுழையாது நீங்கள் BER அல்லது Q காரணிக்கான வெளிப்பாடுகளை சில கூடுதல் மாற்றங்களைச் செய்யும் வரை குறைந்தது அல்ல எனவே துடிப்பு மீது நிற சிதறலின் விளைவுகளை பகுப்பாய்வு செய்ய துடிப்பு 1 மற்றும் 0 உடன் உயரும் நேரம் என்ன உங்களுக்கு இரைச்சல் இருக்கும்போது வண்ண சிதறல் 1 முதல் 0 மற்றும் 0 முதல் 1 வரை மாற்றங்கள் இருக்கும் அவற்றின் தொடர்புடைய பிட் எல்லைகளில் நீங்கள் வருகிறீர்கள் இந்த குறிப்பிட்ட பிட் எல்லை சமிக்ஞைகள் அடுத்த முறைக்குள் ஒரு சிறிய தாமதம் ஏற்படக்கூடும் எனவே உங்களிடம் பெரிய அளவிலான நிற சிதறல்கள் இருக்காது ஆனால் உங்களுக்கு ஒரு சிறிய தாமதம் உள்ளது அது ஒரு சிறிய தாமதமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த தாமதம் முந்தையதாகவோ அல்லது பின்னர்வோ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் இது மிக முக்கியமான காரணியாக இருக்கும் ஏனெனில் இந்த பிழை அல்லது வருகையின் நடுக்கம் காரணமாக முன்பு நீங்கள் இப்போது அதிகபட்ச புள்ளியில் மாதிரி செய்கிறீர்கள் எனவே நீங்கள் மாதிரி மின்னழுத்தமாக இருக்கிறீர்கள் உங்களிடம் இருப்பது உண்மையில் குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நாங்கள் முதலில் மாதிரி எடுக்கும் இடம் இது என்று சொல்லலாம் எனவே இது இப்போது அசல் மாதிரி புள்ளியாகும் ஏனெனில் இது தாமதத்தின் காரணமாக சீரானது இதன் சமிக்ஞை இந்த கட்டத்தில் வரவில்லை மாறாக சமிக்ஞை உச்சநிலை சிறிது நேரத்திற்குப் பிறகு நிகழ்கிறது ஆனால் மாதிரி நேரம் இன்னும் அது சரியானது மற்றும் என்னவாக இருக்கும் என்பதன் வித்தியாசத்தைப் பார்த்தால் இது நீல நிறமாக இருக்கும் மாதிரி மதிப்பு உண்மையில் நீல புள்ளிக்கும் கருப்பு புள்ளிக்கும் வித்தியாசம் உள்ளது மாதிரி பிழை இல்லாதபோது இருக்கும் இந்த வேறுபாடு இப்போது குறைக்கப்பட்டுள்ளது தற்போதைய சிகரங்கள் வீச்சில் குறைந்து வருவது பிற்காலத்தில் நிகழ்கிறது என்பது அல்ல முந்தைய நேரத்தில் உச்சநிலை ஏற்பட்டால் அதை நன்றாகக் காணலாம் தற்போதைய மதிப்பில் சிறிது இழக்க நேரிடும் எனவே Q காரணி சற்று குறைந்துவிடும் இந்த தகவல்கள் அனைத்தும் அமைப்பின் கண் முறை என அழைக்கப்படுவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது அமைப்பின் கண் வடிவத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் அலைவடிவங்களின் வரிசையில் அனுப்புகிறோம் எனவே நாங்கள் பிட்களின் வரிசையில் அனுப்புகிறோம் நாங்கள் நான்கு மாற்றங்களைத் தேடுகிறோம் ஏனெனில் இது நான்கு மாற்றங்களைத் தேடும் ஒரு ஆன் ஆஃப் கீயிங் ஒன்று 0 முதல் 1 வரை மற்றும் உங்களுக்கு 0 முதல் 0 வரை உங்களுக்கு 1 முதல் 0 மாற்றம் மற்றும் 1 முதல் 1 மாற்றங்கள் உள்ளன 0 முதல் 0 மற்றும் 1 முதல் 1 வரையிலான கீழ் பக்கத்தில் இருக்கும் இந்த மாற்றம் எனவே அவை உங்களுக்குச் சொல்வதைத் தவிர உண்மையில் உங்களுக்கு அதிகம் சொல்ல முடியாது எவ்வளவு இரைச்சல் உள்ளது மற்றும் 0 முதல் 1 வரை மாறுவது வழக்கமாக அமைப்பின் எழுச்சி நேரத்தையும் 1 முதல் 0 வரையிலான மாற்றம் அமைப்பின் வீழ்ச்சி நேரத்தையும் கொடுக்கும் பொதுவாக இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் ஆனால் அவை உண்மையான காட்சியில் சமமாக இருக்காது எனவே ஒரு கண் வரைபடம் அதைப் பிடிக்கிறது நாங்கள் என்ன செய்வது என்பது 0 முதல் 0 மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் இது 1 இலிருந்து நடுவில் ஒரு பிட் எல்லையை எடுத்துக்கொள்கிறது எனவே இது ஒரு சின்னம் இதை அடுத்த சின்னமாக கொண்டு நாம் இந்த இரண்டு சின்னங்களையும் எடுத்து சமிக்ஞைல்களை ஒன்றுடன் ஒன்று தொடங்குகிறோம் இது போன்ற சமிக்ஞைல்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்க ஆரம்பிக்கும் போது 0 மதிப்பு சரியாக 0 இல்லை என்பதை நீங்கள் காணலாம் உண்மையில் ஒரு சிறிய அகலம் உங்களுக்குள் உள்ளது நீங்கள் ஒரு பிட் 0 ஐ அனுப்பியிருந்தாலும் அடுத்த பிட் 0 ஆக இருந்தாலும் எந்த சமிக்ஞையையும் பெற முடியும் நீங்கள் 0 ஐ மட்டுமே கடத்தும்போது கூட நீங்கள் பெறப் போகும் தற்போதைய I0 மதிப்பின் அளவுகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாற்றம் உள்ளது மற்றும் 0 இது நிச்சயமாக நீங்கள் ஒரு பிட் 0 ஐ கடத்தும்போது சேர்க்கப்படும் இரைச்சலின் RMS மதிப்பாக இருக்கும் இப்போது 0 முதல் 1 மாற்றம் வரும்போது என்ன நடக்கும் என்பதைக் கவனியுங்கள் எனவே இது 0 முதல் 1 மாற்றம் என்று சொல்லலாம் இது உண்மையில் ஏற்கனவே நம்மிடம் உள்ள ஒரு நல்ல மாற்றம் அல்ல எனவே தற்போதைய அலைவடிவத்தை 0 ஆகவோ அல்லது தற்போதைய சின்னத்தை 0 ஆகவோ இருந்தால் இந்த 0 முதல் 1 மாற்றங்கள் உங்களிடம் உள்ளன சின்னத்தில் 1 உள்ளது அந்த மாற்றங்கள் மீண்டும் இந்த வழியில் பொருந்தியுள்ளன உங்களுக்கு 1 முதல் 1 மாற்றம் இருக்கும் இது பொதுவாக 0 முதல் 0 மாற்றத்தை விட இரைச்சல் மிகவும் அதிகமாக இருக்கும் காரணம் σ1 ஆனது σ0 ஐ விட பெரியது எனவே இது நீங்கள் பெற விரும்பும் மாற்றமாக இருக்கும் மேலும் இது உங்களுக்கு 1 முதல் 0 மாற்றமாக இருக்கும் எனவே இது எங்களிடம் உள்ள 1 முதல் 0 மாற்றம் ஆகும் எனவே இது சமச்சீராக அல்லது குறைந்தபட்சம் சமச்சீராக இருக்கும் எனவே நம்மிடம் உள்ள இந்த குறிப்பிட்ட வரைபடம் கண் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் பொதுவாக நீங்கள் கண் வரைபடத்தை இந்த வழியில் வைக்க முடியாது நீங்கள் அதை சற்று மாற்றுவீர்கள் எனவே உண்மையில் இரண்டு மாற்றங்களைப் பார்க்கிறீர்கள் இதனால் நீங்கள் இது போன்ற நல்ல அலை வெளியேறுகிறது இது 0 முதல் 0 மாற்றம் இது 1 முதல் 1 மாற்றம் மற்றும் இதன் சாய்வான கோடுகள் 0 முதல் 1 மற்றும் 1 முதல் 0 மாற்றங்கள் ஆகும் மீண்டும் வரைபடம் சற்று முடக்கப்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் உங்களுக்குத் தெரிந்த உரை புத்தகத்தைப் பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் நான் சொன்னது போல் இது 0 க்கான இரைச்சல் வரம்பை உங்களுக்குச் சொல்லும் மேலும் 1 க்கான இரைச்சல் வரம்பை உங்களுக்குத் தெரிவிக்கும் இங்கே நீங்கள் காண்பது என்னவென்றால் இது இன்னும் சமச்சீராக இருந்திருக்க வேண்டும் இதை முயற்சித்து மேலும் சமச்சீராக மாற்றலாம் எனவே இது சமச்சீர் புள்ளியில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த வழியைப் பார்த்தால் இது கண் திறப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட இணைப்பில் எவ்வளவு இரைச்சல் விளிம்பு உள்ளது என்பதை கண் திறப்பு உங்களுக்குக் கூறுகிறது கண் திறப்பது சிறியதாக இருந்தால் அமைப்பு மிகவும் இரைச்சலாக இருக்கிறது என்று அர்த்தம் கண் திறப்பு பெரியதாக இருந்தால் இரைச்சலின் விளைவு மிகச் சிறியது உங்களிடம் உள்ள இந்த வரிகளின் சாய்வும் 0 முதல் 1 வரையிலான மாற்றத்தை உங்களுக்குத் தெரிவிக்கும் அல்லது 1 முதல் இந்த வரிகளின் சரிவுகளை உயர்த்தும் நேரத்தை உங்களுக்குத் தரும் 1 to 0 உங்களுக்கு வீழ்ச்சி நேரத்தைக் கொடுக்கும் வேறு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரம் பொதுவாக ஒரே மாதிரியாக இருக்கும் எடுத்துக்காட்டாக 0 முதல் 1 வரை மாற்றம் இருந்தால் ஆனால் தாழ்பட்டை இயல்பு காரணமாக சில நேரங்களில் பெருக்கியில் ஒரு குறிப்பிட்ட திறன் உறுப்பு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் உண்மையில் அதிக எறிவைக் காணலாம் மேலும் இவை அனைத்தும் ஒரு எறிவுக்கு கீழ் காணலாம் இதன் விளைவுகள் கண் வரைபடத்தால் பிடிக்கப்படுகின்றன கண் அதிகபட்சமாக இருக்கும்போது மாதிரியின் சிறந்த நேரம் நடுவே சரியானது எனவே இது மாதிரி செய்ய சிறந்த நேரம் ஏனென்றால் நீங்கள் இங்கு மிகப்பெரிய விளிம்பைப் பெறுகிறீர்கள் இங்குள்ள எங்காவது மாதிரி எடுக்க முடிவு செய்தால் நீங்கள் இரைச்சலுக்கு சமிக்ஞையுடன் பெறப் போகும் விளிம்பின் அளவு நீங்கள் பெறப் போகும் தொடர்புடைய இரைச்சல் விளிம்பை விட மிகச் சிறியது ஆகும் குறிப்பாக மோசமான சூழ்நிலையில் கண் வெறுமனே திறக்கப்படாத இரைச்சல் இருக்கும் ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்மையில் கொண்டிருக்கலாம் எனவே இது உண்மையில் கண் திறப்பு மற்றும் இந்த கண் திறப்பு 0 க்கு சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் இது அமைப்பு மிகவும் இரைச்சலாக இருப்பதைக் குறிக்கிறது 0 முதல் 1 வரையிலான மாற்றத்திலிருந்து இந்த சாய்வின் உயர்வு நேரத்தை அளவிடுவதன் மூலம் இந்த சாய்வு இருந்தால் நீங்கள் அதை அளவிட்டால் உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரம் இரண்டையும் இணைக்க முடியும் என்றால் வண்ண சிதறல் எவ்வளவு என்பதைக் கண்டறிய முடியும் எனவே ஃபைபர் மூலம் பரப்புவதற்கு முன் துடிப்பின் உயர்வு நேரம் என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் அது ஃபைபர் பரப்பிய பின் நிலைமை என்ன என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் அங்கிருந்து வண்ண சிதறல் என்ன என்பதை மதிப்பிடலாம் BER மற்றும் Q காரணி ஆகியவற்றை மதிப்பிடுவது சாத்தியமாகும் Q காரணி என்பது நீங்கள் பெறப் போகும் இந்த விளிம்பு Q காரணியிலிருந்து நீங்கள் திரும்பிச் சென்று BER ஐ அளவிடலாம் எனவே கண் வரைபடத் தகவலைக் கொண்டிருப்பதன் கூடுதல் நன்மை என்னவென்றால் காட்சி அல்லாத செயல்திறன் அணியை பிரித்தெடுக்க முடியும் அதாவது கண் வரைபடத்திலிருந்து Q காரணி மற்றும் BER இரண்டும் பிரித்தெடுக்க முடியும் எனவே கண் வரைபடத்தைப் பற்றிய விவாதத்தை இங்கே நிறுத்துவோம் பின்னர் உங்களுக்குத் தெரிந்த அடுத்த தலைப்பைப் பார்ப்போம் இதுவரையில் இருந்ததை விட மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் RF அமைப்புகள் அல்லது வயர்லெஸ் அமைப்புகள் அல்லது அந்த அமைப்புகளிலிருந்து செப்பு கேபிள்கள் ஆகியவற்றிலிருந்து நாங்கள் சென்றபோது 1970 களில் தொடங்கி ஒளியியல் தகவல் அமைப்புகளுக்குச் சென்றோம் இன்று சில செயற்கைக்கோள் தகவல்தொடர்புகளைத் தவிர மற்ற எல்லா தகவல்தொடர்புகளும் மற்றும் தண்ணீரின் கீழ் மிகவும் சிறப்பு வாய்ந்த தகவல்தொடர்புகள் ஒளியியல் வழிமுறைகளால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிகழ்கின்றன வயர்லெஸ் அடிப்படையிலான நிலையங்கள் கூட ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்குகள் மூலம் இணைக்கப்படுகின்றன இதனால் உங்கள் கை மொபைல் பகுதி மட்டுமே அடிப்படை நிலைய தொடர்பு மற்றும் கைக்கு அமைக்கப்பட்டுள்ளது செட் தொடர்பு வயர்லெஸ் சேனலில் அல்லது வளிமண்டலம் அல்லது காற்று போன்றவற்றில் நிகழ்கிறது ஆனால் உங்களுக்குத் தெரிந்த கிட்டத்தட்ட எல்லையற்ற அலை அகலம் அல்லது ஒளியியல் இழை தற்போது வழங்கும் மகத்தான அலைவரிசை ஆகியவற்றுடன் கூட போக்குவரத்திற்கான தேவைக்கு அதிகமாக இணையத்துடன் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதால் உங்களுக்குத் தெரிந்த தேவைக்கேற்ப வீடியோ போன்ற அதிக தேவைப்படும் பயன்பாடுகளைப் பயன்படுத்தத் தொடங்கவும் அல்லது திரைப்படங்களைப் பதிவிறக்குதல் பெரிய தரவுக் கோப்புகளைப் பதிவேற்றுதல் எனவே இந்த நடவடிக்கைகள் நிகழும்போது பெரிய திறன் கொண்ட ஆப்டிகல் நெட்வொர்க் கூட மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகும் ஒளியியல் தகவல் அமைப்புகளின் வழிமுறைகளை மேம்படுத்துவதை நாங்கள் அறிந்திருக்காவிட்டால் அலைவரிசைக்கான தேவை அதிகரித்து வருகிறது என்று கடந்த இந்த பத்தாண்டுகளில் நீங்கள் அனுபவித்ததை இது குறிப்பாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பின்னர் அதிகரித்து வரும் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய முடியாது நிச்சயமாக மக்கள் எப்போதும் எதிர்காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற்றங்கள் உண்மையில் அடுத்த தலைமுறையை நோக்கித் தொடங்கின முதல் சில தலைமுறைகளில் உங்கள் தரவு விகிதங்கள் மிகச் சிறியதாக இருந்தன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் ஒளியியல் பெருக்கி மற்றும் WDM புரட்சியின் உதவியுடன் 2 5 Gbps தரநிலை வந்தது தரவு வீதத்தை 2 5 முதல் 10 Gbps வரை தள்ளி இடைநிலை 40 Gbps மேம்படுத்தல் இருந்தது இப்போது தற்போதைய தொழில்நுட்பம் உண்மையில் 100 Gbps இல் உள்ளது எனவே இப்போது 1 அலை நீளத்திற்கு மேல் அனுப்ப முடிகிறது அல்லது குறைந்த பட்சம் உங்களுக்கு மிகச் சிறிய அலை தெரியும் ஒரே நேரத்தில் சுமார் 200 சேனல்களைக் கொண்ட 100 Gbps தரவையும் ஒரு DWDM அமைப்பையும் அனுப்ப முடியும் என்று நான் அழைக்கிறேன் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு விநாடிக்கு டெராபிட்களை விட அதிகமாக அனுப்ப முடியும் ஒருவர் இப்போதைய நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது மேலும் அதிகரிக்கப் போவதில்லை எவ்வாறாயினும் 10 Gbps விசைகளில் செய்வதிலிருந்து எளிமையாக செல்ல எங்களுக்குத் தெரியும் நிச்சயமாக சம்பந்தமான போட்டியில் மட்டுமே எளிமையானது என்று உங்களுக்குத் தெரியும் 10 Gbps அமைப்பு கூட மிகவும் எளிமையானது அல்ல அமைப்பு மேம்பாடுகள் 2 5 முதல் 10 Gbps வரை பெற அயனியை வைக்க வேண்டியிருந்தது ஆனால் 10 Gbps முதல் 100 Gbps வரை உண்மையான சவாலாக இருந்தது ஸ்பெக்ட்ரலி திறமையான பண்பேற்றம் நுட்பங்கள் என்று அழைக்கப்படுவதை நீங்கள் அறிவதால் மக்கள் இந்த சவாலை எதிர்கொண்டனர் இது மிகவும் பழக்கப்பட்ட வார்த்தையாகத் தெரிகிறது ஆனால் இந்த திட்டத்தின் எளிமை என்னவென்றால் இயக்க அல்லது அணைக்க செய்யும் விசை அமைப்பில் நீங்கள் உண்மையில் சமிக்ஞைகளின் தீவிரத்தை மட்டுமே பயன்படுத்தினீர்கள் துடிப்பு இருந்தால் உங்களுக்குத் தெரியும் துடிப்பு இல்லாவிட்டால் உங்களிடம் ஒரு பிட் 0 இருக்கும் எவ்வாறாயினும் ஒளியியல் ஏந்தியின் கட்டத்தை நாங்கள் ஒருபோதும் மாற்றியமைக்கவில்லை மேலும் 10 முதல் 100 Gbps வரை செல்ல மக்கள் சரியாகச் செய்திருக்கிறார்கள் எனவே அவை எளிமையான இயக்க அல்லது அணைக்க விசை அமைப்பு பண்பேற்றகளில் இருந்து சிக்கலானவையாக மாறியது BPSK பரவும் முறை என அழைக்கப்படும் பண்பேற்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலும் சற்று சிக்கலானது முந்தைய தொகுதிகளில் QPSK ஐப் பார்த்தோம் அந்த விஷயங்களை மிக விரைவாக மதிப்பாய்வு செய்வோம் BPSK மக்களுடன் திருப்தி அடையவில்லை நீங்கள் இப்போது BPSK ஐக் கொண்டுள்ளீர்கள் இதில் 8 கட்ட நிலைகள் ஒரு குறிப்பிட்ட தீவிர மட்டத்தில் உருவாக்கப்படுகின்றன பின்னர் 16 QAM ஆனது பல பல வழிகளில் நீங்கள் நட்சத்திர QAM ஐக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் சதுர QAM உள்ளது அங்கிருந்து மக்கள் 64 QAM க்குச் சென்றார்கள் இது தற்போது ஒத்திசைவான ஒளியியல் அமைப்புகளுடன் கூடிய சீல் என்று தெரிகிறது இப்போது கடத்தி பக்கத்தில் மட்டுமே நடந்த புரட்சி அல்ல அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்குத் தெரிந்த கட்ட பண்பேற்றத்தை நீங்கள் எப்போதும் செய்ய முடியும் ஆனால் உண்மையான புரட்சி ரிசீவர் பக்கத்தில் குறை சொன்னது ஏனெனில் கட்டத்தை மாற்றியமைப்பதில் நீங்கள் ஒளியியல் ஏந்தியின் கட்டத்தில் தகவல்களை குறியீடாக்குகிறீர்கள் ஒரே நேரத்தில் சமிக்ஞையின் கட்டம் என்ன என்பதை நேரடியாக உங்களுக்குச் சொல்ல எந்த முறையும் இல்லை நீங்கள் உண்மையில் முயற்சி செய்து அதைச் செய்யலாம் மற்றும் ஒரு உரிமையைக் கண்டறிதல் பொறிமுறை இல்லை குறிப்பாக புகைப்படக் கண்டுபிடிப்பான் கட்டத்திற்கு தடைகாப்பு சக்தி கொண்ட கட்டத்தை கண்டறிய முடியாது அவை உள்வரும் ஒளியியல் சமிக்ஞையின் தொகுதிகள் சதுரத்தை மட்டுமே என்னவென்று கண்டறியும் எனவே அனைத்து கட்டத் தகவல்களும் ஒத்திசைவான கண்டுபிடிப்பாளரைப் பயன்படுத்தி வெளியேற்றப்படுகிறது இதன் பொருள் ஒரு குறிப்பிட்ட அல்லது அலையியற்றி உருவாக்குவதன் மூலம் நீங்கள் கட்டத்தை பிரித்தெடுக்க முடியும் எனவே நீங்கள் கட்ட ஏற்ற இறக்கங்களை தீவிர ஏற்ற இறக்கங்களுக்கு மாற்ற முடியும் மற்றும் அந்த தீவிர ஏற்ற இறக்கங்களைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் என்ன பிட்கள் அல்லது எந்த சின்னங்களை கடத்துகிறீர்கள் என்பதை ஊகிக்க முடியும் இருப்பினும் இது குறிப்பிட்ட அலையியற்றி அசல் சமிக்ஞையும் அதிர்வெண்ணில் உங்களுக்குத் தெரிந்திருக்கின்றன அவை ஒன்றுக்கொன்று உரிமையுடன் ஒத்திசைக்கப்பட வேண்டும் இது ஒரு குறிப்பிட்ட கட்ட மாறுபாடுகள் அல்லது கட்டம் சத்தம் மாறுபாட்டைக் கொண்டிருந்தால் குறிப்பிட்ட அலையியற்றியும் அந்த கட்ட மாறுபாட்டைக் கண்காணிக்க வேண்டும் எனவே அவை ஒத்திசைவான அமைப்புகள் செயல்பட ஒன்றுக்கொன்று கட்டமாக இருக்க வேண்டும் 90 களின் கருத்தில் பரவலாக அறியப்பட்டது ஆனால் உண்மையில் பயன்படுத்தப்படவில்லை ஒளியியல் கட்ட பூட்டப்பட்ட வளையம் இருந்தது இதை உங்களால் உண்மையில் உருவாக்க முடியவில்லை எந்த கடத்தி மற்றும் ரிசீவர் பரவலாக பிரிக்கப்பட்டன மேலும் ஆப்டிகல் கட்ட பூட்டப்பட்ட சுழற்சியில் உள்ள தடைகள் RF கட்ட பூட்டப்பட்ட வளையத்தில் கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே அதற்கும் எல்லாவற்றிற்கும் முதன்மையான குற்றவாளி ஒளிமி கட்ட இரைச்சல் எனவே இன்று நாம் ஒளிமி கட்ட இரைச்சலை வீழ்த்தியுள்ளோம் ஒரு வரி அகலம் சில ஹெர்ட்ஸ் முதல் சுமார் 100 கிலோஹெர்ட்ஸ் வரை வணிக அமைப்புகள் அந்த குறைந்த கட்ட இரைச்சலுடன் விநியோகிக்கப்பட்ட ஒளியியல் கட்ட பூட்டப்பட்ட வளையத்தை செயல்படுத்துவது இன்னும் கடினம் அதற்கு பதிலாக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் குறிப்பிட்ட அலையியற்றியை ஒத்திசைவாக சமிக்ஞைகளைப் பெறுவதில் வேலை செய்ய அனுமதிக்கிறார்கள் தற்போதுள்ள கட்ட குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் அது டிஜிட்டல் சமிக்ஞை செயலாக்கத்தைப் பயன்படுத்தி குறைக்கப்படும் நீங்கள் கட்டத்தைத் தணிக்க டிஜிட்டல் சமிக்ஞை செயலாக்கத்தைப் பயன்படுத்தும்போது அதிர்வெண் ஆஃப்செட் கட்டத்தையும் தணிக்கவும் உங்களால் ஈடுசெய்ய முடியும் அதாவது குறிப்பிட்ட அலையியற்றி அதிர்வெண்ணைப் பெற்றிருக்கிறீர்கள் இது கடத்து சமிக்ஞை அதிர்வெண்ணிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தால் சரி இது மாறாமல் இருந்தால் ஈடுசெய்யப்படுகிறது மாறிக் கொண்டே இருந்தால் நீங்கள் செயல்திறனை இழப்பீர்கள் எனவே செயல்திறன் பாதிக்கப்படும் இது நிலையாக ஈடுசெய்யபட்டாலும் செயல்திறன் இன்னும் 3dB யால் பாதிக்கப்படுகிறது ஏனெனில் நாம் ஒரு பயிற்சியில் பார்ப்போம் எனவே சிறந்த செயல்திறனைப் பெற நீங்கள் அதிர்வெண் ஆஃப்செட்டை பூஜ்ஜியத்திற்கு சமமாக வைத்திருக்க வேண்டும் மீண்டும் இந்த தலைப்பையும் செய்யலாம் அல்லது டிஜிட்டல் சமிக்ஞை செயலாக்கத்தால் இந்த பணியை நிறைவேற்ற முடியும் இறுதியாக நீங்கள் ஃபைபரில் இருக்கும் வண்ண சிதறலுக்கு ஈடுசெய்ய முடியும் ஃபைபர் அடிப்படையிலான வழிமுறைகளுக்குச் செல்வதன் மூலம் அல்ல மாறாக DSP ஐ பயன்படுத்தி இந்த பணிகளைச் செய்ய DSP வழிமுறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இப்போது 100 Gbps தரவை அனுப்ப முடியும் இந்த தொகுதியில் நாம் பின்னர் தொடங்கும்போது அந்த மேம்பட்ட பண்பேற்ற தொழில்நுட்பங்களைப் பார்க்கப் போகிறோம் மேலும் இந்த அமைப்பின் குறைபாடு என்ன என்பதைப் பற்றி பின்னர் பேசுவோம் ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை நாம் முதலில் எவ்வாறு மேம்படுத்தலாம் விநாடிக்கு எத்தனை பிட்கள் அல்லது அலைவரிசையின் பிட் வீதம் என்ன என்பதைப் பொறுத்தவரை நாங்கள் பயன்படுத்திய அலைவரிசையின் திறமையான பயன்பாடு என ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை வரையறுக்கிறோம் எனவே சில அணுகுமுறைகளைப் பார்ப்பதற்கு உள்ளே செல்லலாம் அவை நிறமாலை செயல்திறனை அதிகரிப்பதற்காக எடுக்கப்படுகின்றன எனவே ஸ்பெக்ட்ரல் செயல்திறன் வழங்கப்படுகிறது நீங்கள் பயன்படுத்திய அலைவரிசைக்கான பிட் வீதம் ஒரு எளிய ஆன் ஆஃப் விசைக்கு இந்த ஸ்பெக்ட்ரல் செயல்திறன் உண்மையில் 1 க்கு சமம் ஏனென்றால் பிட் வீதம் அவ்வாறு இருப்பதால் விநாடிக்கு பிட்கள் மற்றும் அதற்கு சரியாக தேவைப்படுகிறது நீங்கள் பார்த்த பட்டையகலத்தின் சம அளவு இரண்டு முக்கிய அணுகுமுறைகள் உள்ளன நிறமாலை செயல்திறனை அதிகரிக்க வேண்டும் ஒன்று ஒற்றை கேரியர் அமைப்புகள் என அழைக்கப்படுவதைப் பயன்படுத்துங்கள் ஆனால் உயர் வரிசை பண்பேற்றத்தைப் பயன்படுத்துங்கள் எனவே உயர் வரிசை பண்பேற்றத்துடன் உங்கள் அடிப்படை பண்பேற்றம் வடிவங்கள் 4 PSK QPSK அல்லது 8 PSK அல்லது m ary PSK எனக் கூறி தொடங்குகின்றன 16 QAM மற்றும் 64 QAM ஆகியவற்றைக் கொண்டுள்ளன இந்த உயர் பண்பேற்ற தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அவர்கள் என்ன செய்கின்றன அவை ஒரு சின்னத்திற்கு 1 பிட்டுக்கு மேல் ஒதுக்க முயற்சிக்கின்றன உங்கள் ஆன் ஆஃப் கீயிங் சிஸ்டத்தை நினைவுகூருங்கள் ஆன் ஆஃப் கீயிங் சிஸ்டம் நீங்கள் 1 பிட் கடத்த வேண்டும் எனவே பிட் ஒன்று என்றால் கடத்தப்பட்ட சின்னமும் 1 ஆக இருந்தது ஏனெனில் இங்கே பிட் 1 முதல் 1 வரை அது பிட் 0 ஆக இருந்தால் சின்னம் 0 ஆகவும் இருந்தது எனவே இந்த விஷயத்தில் ஒவ்வொரு பிட் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டை BPSK உடன் மட்டுமே வரைபடமாக்குகிறது இது முந்தைய தொகுதிகளில் ஒன்றில் நாங்கள் விவாதித்தோம் உங்களுக்கு 4 மாநிலங்களின் விருப்பங்கள் உள்ளன 4 கட்ட மதிப்பு இது நாம் பார்த்த அமைப்பின் I மற்றும் Q அச்சு ஆகும் எனவே இந்த புள்ளிகள் விண்மீன் புள்ளிகள் என்றும் முழு விஷயமும் விண்மீன் என அழைக்கப்படுகிறது BPSK க்கான இந்த 4 கட்ட நிலையுடன் முந்தைய தொகுதிகளில் ஒன்றில் இவை அனைத்தையும் பார்த்தோம் ஒரு சின்னத்திற்கு 2 பிட்களை இணைக்க முடியும் சாம்பல் குறியிடப்பட்ட பதிப்பை நீங்கள் விரும்பினால் அதில் உங்களுக்குத் தெரிந்த இரண்டு சின்னங்களும் ஒரு பிட் மட்டுமே வேறுபடுகின்றன இது சாம்பல் குறியீட்டு அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் கட்டம் 0 ஐ கடத்தும் போது அந்த கட்டத்தை 0 ஐ 2 பிட்களால் குறியாக்குகிறீர்கள் வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் 2 பிட்கள் வரிசை 00 ஐ கடத்த விரும்பினால் cosst என்று சொல்லப்படும் ஒரு சமிக்ஞையை கடத்த இங்கு ωs என்பது சமிக்ஞை அதிர்வெண் 0 டிகிரி ஆகும் நீங்கள் 01 ஐ அனுப்ப விரும்பினால் இல்லையா எனவே நீங்கள் 01 ஐ 1 பிட் வரிசையில் குழுவாகக் கொண்டால் நீங்கள் கோஸ்ட்டை கடத்துகிறீர்கள் ஆனால் இந்த முறை கட்டத்தை 90 டிகிரி மாற்றும் மீதமுள்ள இரண்டிற்கும் இதேபோல் இப்போது நடந்தது என்னவென்றால் பிட் வீதம் அல்லது ஒரு குறியீட்டிற்கான எண் பிட்கள் வெறுமனே இரண்டு காரணிகளால் அதிகரித்துள்ளன மேலும் ஆன் கீயிங் முறையுடன் ஒப்பிடும்போது ஸ்பெக்ட்ரல் செயல்திறன் இரட்டிப்பாகிறது எனவே எந்த 4 மாநிலமும் நிறமாலை செயல்திறன் வெறுமனே இரட்டிப்பாகும் நிறமாலை செயல்திறன் நீங்கள் 8 ஆரி PSK க்குச் சென்றால் நீங்கள் 8 ஆரி PSK க்குச் சென்றால் அதனுடன் தொடர்புடைய கட்டம் உங்களிடம் இருக்கும் என்று கூறுகிறது எனவே உங்களிடம் 1 கட்ட நிலை உள்ளது பின்னர் உங்களுக்கு 45 டிகிரி உள்ளது பிறகு உங்களுக்கு 90 135 உள்ளது இங்கே உங்களுக்குத் தெரியும் இவை 8 சாத்தியமான நிலைகள் எனவே இந்த 8 சாத்தியமான மாநிலங்கள் 3 பிட்களின் குழுக்களைக் குறிக்கலாம் எனவே உங்களிடம் 000 001010011100101110111 உள்ளன இந்த விஷயத்தில் நான் சாம்பல் குறியீட்டைப் பயன்படுத்தவில்லை ஆனால் நேரான பைனரி குறியீட்டு என அழைக்கப்படுவதைப் பயன்படுத்தினேன் எனவே நிறமாலை செயல்திறன் மும்மடங்காகும் நடைமுறையில் இது சரியாக மூன்று மடங்காக இருக்காது ஏனெனில் இதில் குறைபாடுகள் இருப்பதால் இது 3 ஐ விட சற்றே குறைவாக இருக்கும் ஆனால் கோட்பாட்டளவில் குறைந்தபட்சம் நீங்கள் அதே அலைவரிசையைப் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு சின்னத்திற்கு 3 பிட்களுக்கு மேல் அல்லது அதற்கு சமமாக கடத்துகிறீர்கள் எனவே ஸ்பெக்ட்ரல் செயல்திறன் சுடும் நீங்கள் 16 QAM என அழைக்கப்படும் கவர்ச்சியான விண்மீன் கூட்டத்திற்கு கூட செல்லலாம் இந்த நேரத்தில் உங்களிடம் பல செயல்படுத்தல் தேர்வுகள் உள்ளன எனவே இவற்றில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம் இங்கே நீங்கள் 8 ஆரி PSK இன் 1 உள் வளையத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் மற்றொரு மோதிரம் அதிகரித்ததற்கு ஒத்திருக்கிறது சக்தியை கடத்துங்கள் நீங்கள் இன்னும் 1 ஆரி PSK இந்த வழியில் நீங்கள் உண்மையில் நிரப்ப முடியும் இதைப் பயன்படுத்துவதற்கு ஒரு மாடுலேட்டரை எவ்வாறு செயல்படுத்துவது என்று பார்ப்போம் சரி இது உள்ளமைவில் 16 QAM என அழைக்கப்படுகிறது ஏனெனில் உங்களிடம் இங்கே இரண்டு வட்டங்கள் உள்ளன இது வேறு வகையான QAM ஐ வைத்திருப்பதும் சாத்தியமாகும் இது சதுர QAM என்றும் அழைக்கப்படுகிறது அவை ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் சின்னங்கள் ஒரு சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் எனவே இது ஸ்பெக்ட்ரல் செயல்திறனை அதிகரிப்பதற்கான ஒரு வழியாகும் இது 16 சதுர QAM நீங்கள் 64 QAM இரண்டையும் செய்யலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் 64 QAM பற்றி நான் பேசப்போவதில்லை எனவே உங்களிடம் இந்த அனைத்து விருப்பங்களும் உள்ளன அதில் நீங்கள் ஒரு சின்னத்திற்கு அதிக பிட்களை அனுப்ப முடியும் ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க சரியாக என்ன பிடிப்பு மற்றும் பிற அணுகுமுறை என்ன அடுத்த தொகுதிக்காக காத்திருங்கள்